மீண்டும் வருக கடந்த விரிவுரையில் காப்புரிமைகள் பற்றி விவாதித்தோம் டிரேட் மார்க்ஸ் பற்றி விவாதித்தோம் தொழில்துறை வடிவமைப்புகள் இண்டஸ்ட்ரியல் டிசைன் பற்றியும் விவாதித்தோம் இந்த பகுதியில் நாம் புவியியல் குறியீடுகள் ஜியோகிராபிகள் இண்டிகேசன்ஸ் பற்றி விவாதிப்போம் இப்போது புவியியல் குறியீடுகள் ஜியோகிராபிகள் இண்டிகேசன்ஸ் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கலாம் ஏனென்றால் விவசாயப் பொருட்களுக்கான வகைகளில் இது நிகழலாம் சில பொருட்கள் எங்காவது மட்டுமே வளர்க்கப்படுகின்றன அதன் காரணமாக அதன் மதிப்பைப் பெறுகிறது எனவே அதற்கு புவியியல் குறியீடுகளைப் பாதுகாப்பது முக்கியம் அது என்னவென்று இப்போது புரிகிறது புவியியல் குறியீடானது பொருட்களின் மீது பயன்படுத்தப்படும் ஒரு அடையாளம் ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட புவியியல் இடத்திற்கு பொருட்களின் சொந்தம் அல்லது நற்பெயரைக் குறிக்கிறது எனவே பொதுவாக இது பொருட்களின் தோற்ற இடத்தைக் கொண்டுள்ளது இது பொதுவாக விவசாயப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது இங்குள்ளதைப் போலவே இந்திய மக்களும் இமாச்சலப் பிரதேசத்தில் இருந்து வரக்கூடிய ஆப்பிள்களுக்கு கூடுதல் விலை கொடுக்க நான் மிகவும் தயாராக இருக்கிறேன் அல்லது உலகளவில் சுவிஸ் சாக்லேட்டுகள் சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி செய்யப்படுவதால் கூடுதல் விலையை நிர்ணயிக்கின்றன இருப்பினும் இது விவசாயப் பொருட்களுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை இது மற்ற தயாரிப்புகளுக்கும் ஜப்பானில் இருந்து வரும் ஆட்டோமொபைல்களுக்கும் பயன்படுத்தப்படலாம் எனவே பொதுவான புவியியல் குறியீடு ஜியோகிராபிகள் இண்டிகேசன் என்றால் என்ன அந்த இடத்தின் பெயரை அதன் பிறப்பிடத்தைக் குறிப்பிடுவதற்குப் பதிலாக ஒரு குறிப்பிட்ட வகைப் பொருளைக் குறிக்கப் பயன்படுத்தப்படும்போது இது நிகழ்கிறது பின்னர் அது புவியியல் குறியீடாக செயல்படாது அதற்கு ஏன் பாதுகாப்பு தேவை புவியியல் குறியீடுகள் முக்கியமாக நுகர்வோரால் தரம் மற்றும் நம்பிக்கைக்கு ஒத்ததாகக் கருதப்படுகின்றன எனவே இவை ஒரு விதத்தில் நிறுவனம் பல ஆண்டுகளாக சம்பாதித்த மதிப்புமிக்க நற்பெயரைச் சித்தரிக்கின்றன மேலும் அவை தவறான விளக்கங்களுக்காக மற்றவர்களால் பயன்படுத்தப்படலாம் புவியியல் இருப்பிடக் குறியீடுகளின் தவறான பயன்பாடு பொருட்களை அதிக விலைக்கு விற்பதற்கும் நுகர்வோரை ஏமாற்றுவதற்கும் பிறரால் செய்யப்படலாம் டார்ஜிலிங் தேயிலை என்ற பெயரில் தேயிலை விற்பது போல் அது அங்கு பயிரிடப்படாவிட்டாலும் அதிக விலைக்கு இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது இப்போது புவியியல் குறியீடு ஜியோகிராபிகள் இண்டிகேசன் என்றால் என்ன மற்றும் டிரேட் மார்க் என்றால் என்ன போன்ற சொற்களுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட வேறுபாடு உள்ளது எனவே டிரேட் மார்க் என்பது ஒரு நிறுவனம் தனது பொருட்களையும் சேவைகளையும் பிறரால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களிலிருந்து வேறுபடுத்துவதற்குப் பயன்படுத்தப்படும் அடையாளமாகும் புவியியல் குறியீடு ஆனது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான உத்தரவாதம் கொடுக்கிறது எனவே இங்குதான் இது தொடர்புடையதாக இருக்கலாம் ஒரு இனிப்பு வழக்கில் நம்மிடம் உள்ள குறிப்பிட்ட இனிப்பு இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சொந்தமானது அதிலிருந்து அதன் மதிப்பைப் பெறுவீர்கள் இனிப்பு உற்பத்தி செய்யப்படவில்லை அல்லது பிற இடங்களில் உற்பத்தி செய்யப்படவில்லை என்பது அல்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது அதன் சொந்த நிபுணத்துவத்தைக் கொண்டுள்ளது ஒருவேளை இது சொந்த சிறப்பு செய்முறையாக இருக்கலாம் இது அந்த தயாரிப்புக்கு தனித்துவம் சிறப்பு சுவை மற்றும் குறியீடுகள் ஆனது புவியியல் குறியீடுகளைப் பாதுகாக்கிறது குறியீடுகளைப் பாதுகாப்பது அந்தப் பொருளின் மதிப்பைப் பாதுகாக்கிறது எனவே புவியியல் குறியீடுகளின் பாதுகாப்பு ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு மாறுபடும் மேலும் அது தேசிய சட்டங்களின்படி இருக்கும் அடுத்து பதிப்புரிமை காபிரைட்ஸ் பற்றி விவாதிப்போம் பதிப்புரிமை என்பது பொதுவாக எழுத்தாளர்களுக்கு அவர்களின் இலக்கிய மற்றும் கலைப் பணிகளுக்கான பாதுகாப்பை வழங்கும் சட்டங்களைப் பற்றியது எனவே இதுவரை நாம் புவியியல் குறியீடுகளைப் ஜியோகிராபிகள் இண்டிகேசன் பற்றி விவாதித்தோம் காப்புரிமை பேட்டண்ட் பற்றி விவாதித்தோம் டிரேட் மார்க்ஸ் பற்றி விவாதித்தோம் தொழில்துறை வடிவமைப்பு இண்டஸ்ட்ரியல் டிசைன் பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் புவியியல் இடங்களைப் பற்றி விவாதித்தோம் இந்த 4 அனைத்தும் பொருட்கள் அல்லது சேவைகளின் தொழில்துறை சொத்து போன்றவற்றை உள்ளடக்கியது எனவே நாம் காலவரிசைப்படி சென்றால் நாம் அதைப் பற்றி விவாதித்தோம் நீங்கள் காப்புரிமை பற்றி பேசும்போது இது தயாரிப்பின் செயல்பாட்டைப் பற்றியது இது எப்படிச் செயல்படுகிறது இது எப்படிச் செயல்படுகிறது என்ற யோசனைகளைப் பாதுகாத்தன அது எவ்வாறு செயல்படுகிறது எப்படிச் செய்யப் போகிறது எனவே இவை முக்கிய செயல்பாடுகளை பாதுகாத்தன மேலும் இது பொதுவாக 20 ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவாகும் அதன் பிறகு காப்புரிமை இருக்காது மேலும் இது பொது களத்தில் வருகிறது அந்த தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் வரலாம் மற்றும் மேம்படுத்தலாம் அதில் செயல்படும் அம்சங்களை மேம்படுத்தலாம் சில விஷயங்களையும் சில அறிவியல் சிந்தனைகளையும் சட்டங்களையும் பார்த்திருக்கிறோம் பொதுவாக சில சமயங்களில் அவை காப்புரிமைக்காக வழங்கப்படுவதில்லை ஏனெனில் அதன் காப்புரிமை பாதுகாக்கப்படும் வரை அடுத்த சில ஆண்டுகளுக்கு மேலும் வளர்ச்சி நிறுத்தப்படலாம் எனவே அனைத்தும் காப்புரிமை பெற வேண்டும் என்ற மிக ஆழமான சிந்தனை இருக்கலாம் மேலும் சமூகத்தின் அதிக நலனுக்காக அனைத்திற்க்கும் காப்புரிமை பெறக்கூடாது என்பதில் மிக ஆழமான சிந்தனை இருக்கலாம் நாம் பேசும் போதெல்லாம் சில நோய்களைப் போலவே உங்களுக்குத் தெரிந்த மருந்துகளுக்கான சூத்திரங்களின் விஷயத்தில் இது அதிகமாக இருக்கலாம் மேலும் இது மிகவும் முக்கியமான நோய்களுக்கு சில மருந்துகளாக மாறினால் சில மருந்து உள்ளது நீங்கள் அதற்கு காப்புரிமை பெறுகிறீர்கள் பின்னர் அதற்கு நீங்கள் அதிக விலையை வசூலித்தீர்கள் எனவே இது பொதுமக்களின் மலிவு வரம்பிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம் இல்லையா எனவே அது பற்றி நிறைய விவாதங்கள் இருக்கும் அடுத்து நாம் டிரேட் மார்க்கிற்கு வருகிறோம் டிரேட் மார்க் என்பது நமது கையொப்ப முத்திரையின் சின்னமாக தயாரிப்பு அல்லது சேவைகளில் இந்த வகையான விஷயங்களை ஹாலோகிராம் வைப்பது போன்றது இது உற்பத்தியின் தரத்தைப் பற்றி பேசுகிறது மேலும் நீங்கள் அபிவிருத்தி செய்கிறீர்கள் என்பது நம்பிக்கைக்குரிய விஷயம் ஏனெனில் டிரேட் மார்க்யை வழங்குவது என்பது தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தரத்தை உறுதிப்படுத்துவதாகும் மேலும் இது வாடிக்கையாளர்களின் மிகவும் விசுவாசமான தளத்தை உருவாக்க உதவுகிறது அவர்கள் தர உத்தரவாதத்திற்காக அந்த டிரேட் மார்க்யைத் தேடுவார்கள் மேலும் அவர்கள் எப்போதும் அதை எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் மேலும் இது உங்களுக்காக ஒரு விசுவாசமான வாடிக்கையாளர் தளத்தை உருவாக்க உதவுகிறது தொழில்துறை வடிவமைப்பு மற்றும் தொழில்துறை வடிவமைப்பின் பாதுகாப்பு பற்றி நாம் பேசும்போது டிரேட் மார்க்யில் உள்ளதைப் போல சேவையின் தரம் மற்றும் தயாரிப்பின் தரத்தின் உத்தரவாதம் மட்டுமல்ல இங்கே வடிவமைப்பின் அழகியல் தன்மையைப் பற்றி பாதுகாக்க முயற்சிக்கிறோம் மேலும் தொழில்துறை வடிவமைப்பு பாதுகாப்பு நமக்கு உதவுகிறது அதைச் செய்ய அதன் அழகியல் பகுதியைப் பாதுகாக்க உதவுகிறது எனவே காப்புரிமை போன்றவற்றிலிருந்து ஒரு முன்னேற்றத்தைக் கண்டால் டிரேட் மார்க்யில் அதன் தொழில்நுட்ப அம்சத்தின் செயல்பாட்டைப் பற்றி பேசுகிறோம் அதன் செயல்திறன் தொடர்பான தரமான பகுதியைப் பார்க்கிறோம் மேலும் தொழில்துறை வடிவமைப்பில் நாம் வடிவமைப்பின் அழகியல் பகுதியைப் பார்க்கிறோம் எனவே இது தொழில்நுட்ப அம்சம் மட்டுமல்ல அதன் செயல்திறன் அம்சத்திற்கான தர உத்தரவாதமாகும் ஆனால் நாம் மேலும் பாதுகாக்க முயற்சிக்கிறோம் அழகியல் அது எப்படி அழகாக இருக்கிறது வடிவமைப்பைப் பார்க்கும்போது அது எப்படி ஒரு நல்ல உணர்வைத் தருகிறது அதைப் பாதுகாக்க முடியுமா இல்லையா அடுத்து நாம் புவியியல் குறியீடுகளுக்கு நகருகிறோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அல்லது வட்டாரத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தனித்தன்மைக்கு இங்கு ஒரு பாதுகாப்பை வழங்க முயற்சிக்கிறோம் ஏனெனில் சில கைவினைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளர்ந்த சில யோசனைகள் இருக்கலாம் மேலும் இது பல வருட ஆராய்ச்சி அல்லது நிபுணத்துவம் மூலம் செய்துள்ளது அது அந்த குறிப்பிட்ட இடத்தில் திறமையைப் பெற்றுள்ளது அது அதற்கு கூடுதல் மதிப்பு மேலும் இது விவசாயப் பொருட்களுடன் அதிகம் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் ஆட்டோமொபைல்களில் சொன்னது போல் அதை நீட்டிக்க முடியும் இது இனிப்புகளுக்கு நீட்டிக்கப்படலாம் அதை எதற்கும் நீட்டிக்க முடியும் ஏனெனில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் மக்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இருப்பது முன்னறிவிப்பு சேவைகளுக்கு சில மதிப்புக் கூட்டல்களைக் கொண்டிருந்தது இது குறிப்பிட்ட மதிப்பை அளிக்கிறது அதன் மதிப்பை அதிகரிக்கிறது வேறு இடங்களில் உருவாக்கப்பட்ட ஒரே மாதிரியான தயாரிப்புகள் இருந்தாலும் அதே விஷயத்தை நாம் பெற முடியாது அந்த குறிப்பிட்ட இடம்தான் அதற்கு மதிப்பு சேர்க்கிறது எனவே புவியியல் குறியீடுகள் அதைப் பாதுகாக்கின்றன இந்த 4 விவாதங்களும் அறிவுசார் சொத்துக்கான தொழில்துறை சொத்து இயல்பு பற்றியது அடுத்து நீங்கள் பதிப்புரிமைகளைப் பற்றி பேசும்போது இது எழுத்தாளர்களின் இலக்கிய மற்றும் கலைப் பணிகளுக்காக இலக்கிய வகை விஷயங்களைப் பாதுகாப்பது பற்றியது நடிகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் போன்ற கலைஞர்களுக்கும் ஒலிப்பதிவு செய்பவர்களுக்கும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி போன்ற ஒளிபரப்பு நிறுவனங்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பு எனவே பதிப்புரிமைக்கு உட்பட்ட படைப்புகள் ஆனது நாவல்கள் கவிதைகள் நாடகங்கள் குறிப்புப் படைப்புகள் செய்தித்தாள்கள் விளம்பரம் கம்ப்யூட்டர் ப்ரொக்ராம்ஸ் தரவுத்தளம் திரைப்படங்கள் இசை இசையமைப்புகள் நடன ஓவியங்கள் வரைபடங்கள் புகைப்படங்கள் சிற்பம் கட்டிடக்கலை வரைபடங்கள் மற்றும் தொழில்நுட்ப வரைபடங்கள் ஆனால் இது மட்டும் அல்ல செய்யப்பட்ட ஆராய்ச்சிப் பணிகளின் அடிப்படையில் இவை முக்கியமானவை சில மாதிரிகள் கூட இருக்கலாம் நாம் சம்மந்தப்பட்ட நபருடன் அதாவது குறிப்பிட்ட இன்ஜினீயர் உடன் பேசுவதுபோல அல்லது நீங்கள் மற்ற கலைஞர்களுக்காக பேசுவதுபோல ஆகும் எனவே பதிப்புரிமை வைத்திருப்பவர்களின் உரிமைகள் என்னென்ன அவர்கள் தங்கள் படைப்புகளை மறுஉருவாக்கம் செய்வதிலிருந்து மற்றவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கலாம் அல்லது அனுமதியின்றி அதை வேறு இடத்தில் பயன்படுத்தி நகல்களை உருவாக்கி லாபத்திற்காக விற்பது அல்லது அனுமதியின்றி வேறுவிதமாக மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்தல் அதை நிகழ்த்துதல் மற்றும் அனுமதியின்றி மேம்படுத்துதல் போன்றவற்றை நிறுத்தலாம் இந்த நாட்களில் இது ஏன் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் எனவே செயற்கைக்கோள் ஒளிபரப்பு சிறிய வட்டுகள் மற்றும் டிவிடிகள் போன்ற வடிவங்கள் மூலம் படைப்புகளைப் பரப்புவதற்கான புதிய வழிகளின் காரணமாக பதிப்புரிமை மற்றும் தொடர்புடைய உரிமைகள் பெருமளவில் விரிவடைந்துள்ளன எனவே இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மற்ற படைப்புகளை மக்கள் நகலெடுப்பது எளிதாகிவிட்டது எனவே அதை அவர்களின் சொந்த வேலை என்று கூறலாம் எனவே அந்த பகுதியில் பதிப்புரிமை மற்றும் தொடர்புடைய உரிமைகள் மற்றும் அதை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி விவாதிப்பது மேலும் மேலும் முக்கியமானது பதிப்புரிமையின் நன்மைகள் என்ன மனித படைப்பாற்றலை வளர்ப்பதற்கு இது முக்கியமானது எனவே அங்கீகாரம் வழங்குவது கலைஞர்களின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கிறது மற்றும் அவர்களின் செயல்பாடு மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது எனவே நிறுவனங்களை உருவாக்குதல் மேம்பாடு மற்றும் உலகளாவிய பரப்புதல் ஆகியவற்றில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கிறது உலக அறிவுசார் சொத்து அமைப்பு என்பது 1970 ஆம் ஆண்டில் ஒரு சர்வதேச அமைப்பாக நிறுவப்பட்டது இது உலகளவில் அறிவுசார் சொத்துக்களின் படைப்பாளிகள் மற்றும் உரிமையாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் சேவை செய்வதற்கும் அர்ப்பணித்துள்ளது எனவே கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் படைப்பாற்றலுக்காக அங்கீகரிக்கப்பட்டு வெகுமதி பெறுகிறார்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த ஒரு நிலையான சூழலை வழங்குவதன் மூலம் அறிவுசார் சொத்துக்களால் பாதுகாக்கப்படுகிறது இது சர்வதேச வர்த்தகத்தின் சக்கரங்களுக்கும் எண்ணெய் ஊற்றுகிறது உலக அறிவுசார் சொத்து அறிவுசார் சொத்துரிமைகளைப் பாதுகாப்பதற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதற்கும் ஒத்திசைப்பதற்கும் அதன் உறுப்பு நாடுகளுக்கான ஒரு மன்றமாக இது செயல்படுகிறது இது டிரேட் மார்க்ஸ் தொழில்துறை வடிவமைப்புகள் மற்றும் தோற்றத்தின் மேல்முறையீடுகள் மற்றும் காப்புரிமைகளுக்கான உலகளாவிய தாக்கல் முறை ஆகியவற்றிற்கான உலகளாவிய பதிவு அமைப்புகளுக்கும் சேவை செய்கிறது இந்த அமைப்புகள் உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பின் உறுப்பு நாடுகள் மற்றும் பிற பங்குதாரர்களால் பயனர்கள் மற்றும் சாத்தியமான பயனர்களின் தேவைகளை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதைத் தீர்மானிக்க வழக்கமான மதிப்பாய்வில் உள்ளன அடுத்த வரவிருக்கும் விரிவுரைகளில் இன்றைய விவாதத்துடன் தொடர்புடைய அறிவுசார் சொத்து உரிமைகள் ஆன டிரேட் மார்க்ஸ் தொழில்துறை வடிவமைப்புகளில் பதிப்புரிமைகள் புவியியல் குறியீடுகள் தொடர்பான சங்கடம் என்ன மற்றும் இவற்றை எவ்வாறு தீர்ப்பது அது தொடர்பான சில சிக்கலான கேள்விகளைப் பற்றி விவாதிப்போம் இந்த முக்கியமான கேள்விகளுக்கு ஒரு காட்சியின் சரியான தன்மை என்ன அங்கு என்ன இருக்கிறது இந்த குழப்பமான கேள்விகள் என்ன முடிவெடுக்கும் குறுக்கு வழியில் நம்மை நிறுத்திய இந்த கேள்விகள் என்ன எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது குறித்து நெறிமுறை முடிவை எவ்வாறு எடுப்பது எனவே அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்படுமா பின்னர் எவ்வளவு பகிர வேண்டும் எவ்வளவு பகிரக்கூடாது எவ்வளவு தகவல்களைப் பகிர வேண்டும் எவ்வளவு தகவல்களைப் பகிரக்கூடாது மற்றவர்களை நாம் எவ்வளவு குறிப்பிடலாம் நம்முடைய சொந்த வடிவமைப்பு மற்றும் படைப்புகளைப் பற்றிய குறிப்புகளில் மற்றவர்களை எவ்வளவு குறிப்பிட முடியாது போன்ற விவாதத்தின் கேள்வியையும் நாம் தொடங்குவோம் மேலும் இந்த பொறியாளர்கள் எப்படி பொறியாளர்கள் தங்கள் சொந்த வடிவமைப்புகளைத் திட்டமிடும்போது இந்த விவாதங்கள் எவ்வாறு மிகவும் பொருத்தமானவை அல்லது அவர்கள் பணிச் சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்கள் தங்கள் சொந்த வேலைகளில் மற்றவர்களின் குறிப்புகளைப் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் எந்த அளவிற்கு அதைச் செய்ய முடியும் மேலும் அவர்கள் மற்றவர்களின் வேலையைக் குறிப்பிட வேண்டிய இடத்தில் மக்களுக்கு சரியான அங்கீகாரம் வழங்க வேண்டும் எனவே இவை முக்கியமான விவாதங்கள் மற்றும் தொடர்ச்சியான விரிவுரை அமர்வுகளில் நாங்கள் இந்த விவாதங்களுடன் வருவோம் இது பொறியியல் நடைமுறைகளில் இந்த விஷயங்களைப் பயன்படுத்துவது பற்றிய தெளிவான யோசனையைப் பெற உதவும்